வணக்கம் மாணவர்களே சரக்கு மேலாண்மையில் உகந்த அளவு சரக்கிற்கு எப்படி நிதி ஒதுக்கீடு செய்வது எவ்வாறு நிதி ஏற்பாடு செய்வது என்பதை பார்ப்போம் நிதி ஆதாரம் பற்றி பேசும்போது குறுகிய கால நிதி அல்லது நடைமுறை முதல் குறித்து பார்ப்போம் உலகளவில் சரக்கு தேவைக்கு 9 10 நிதி ஆதாரங்கள் இருந்தாலும் இந்தியாவில் உற்பத்தி துறையில் இந்த நடைமுறை முதலானது சரக்கிற்கு மட்டுமல்லாது பிற நடப்பு சொத்துகளான கடன் விற்பனை ரொக்கம் மற்றும் முன்பணம் செலுத்தியது ஆகியவற்றிற்கும் தேவைப்படுகிறது இந்தியாவில் சரக்கு முதலீட்டிற்கு பெரும்பான்மையாக பயன்படுத்தப்படுவது வங்கி கடனாகும் முந்தைய வகுப்புகளில் நடைமுறை முதலை பூர்த்தி செய்ய 3 நிதி ஆதாரங்கள் பற்றி கூறினேன் முதலில் உடனடி முதல் குறுகிய கால முதல் இரண்டும் முடிந்தவுடன் மூன்றாவது ஆதாரமான நீண்ட கால முதலை நாட வேண்டும் இந்த மூன்றாவது ஆதாரத்தை முடிந்த அளவு குறைவாக பயன்படுத்த வேண்டும் முதலில் தானாக கிடைக்கிற உடனடி முதலை சரக்கிற்கு பயன்படுத்த வேண்டும் தயரிப்பாளரிகளின் கூட்டுவாழ்வு அறிவுறுத்தலின்படி மூலப்பொருள் விநியோகஸ்தர்கள் நமக்கு கடனிற்கு சரக்கு கொடுப்பார்கள் தயாரிப்பாளர் மூலப்பொருள் விநியோகஸ்தரிடமிருந்து கடன் பெற்று வாடிக்கையாளருக்கு கடன் தருவார் கடனிற்கு பொருள் தர விநியோகஸ்தர் ஒப்புக்கொள்கிறார் ஏனெனில் இது வாடிக்கையாளருக்கும் விற்பனையாளருக்கும் இடையே நீண்ட கால விநியோகத்திற்கு வழிவகுக்கும் நீண்ட காலம் பொருள் விநியோகத்திற்கான ஆர்டர் இதன் மூலம் கிடைக்கும்போது கடன் திரும்ப செலுத்தப்படுவது பாதுகாப்பானதாக இருக்கும்போது நானும் நிறுமத்திற்கு கடனை திரும்ப செலுத்த கால அவகாசம் தருவேன் ஆனால் அந்த நிறுமம் கடனை திரும்பசெலுத்தாமல் அதற்கான வட்டி தர தயாராக இருந்தால் அது மோசமானது விநியோகஸ்தரின் நிதி திறன் குறைந்த அளவே இருக்கும் அதனால் சரக்கிற்கான பகுதி அளவு நிதி ஆதாரமே மூலப்பொருள் விநியோகஸ்தரிடமிருந்து கிடைக்கும் மூலப்பொருள் கிடைத்தவுடன் தயாரிக்கும்போது பாதி நிறைவடைந்த மற்றும் முடிந்த பொருட்களும் சரக்கில் இருக்கும் இந்த உடனடி முதலான மூலதன விநியோகஸ்தரிடம் இருந்து கிடைக்கும் கடனை உபயோகப்படுத்திய நிலையில் மேலும் தேவைப்பட்டால் குறுகியகால கடனை அணுக வேண்டும் நான் ஏற்கனவே கூறியது போல் உலகில் 9 10 நிதி ஆதாரங்கள் இருந்தாலும் இந்தியாவில் தாராளமயமயமாக்கலுக்கு பின் இவற்றில் பெரும்பான்மையான நிதி ஆதாரங்கள் கிடைத்தாலும் பெரும்பாலும் வங்கி கடனே உபயோகப்படுத்தப்படுகிறது இது மலிவாக எளிதாக தொடர்ந்து பாதுகாப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நிதி ஆதாரமாகும் இதனால் நிறுமங்கள் நிதி ஆதாரத்தையே நாடுகின்றன வங்கிக் கடனை பற்றி பிறகு தெளிவாக பார்ப்போம் இப்போது நான் சொல்வது என்னவென்றால் விநியோகஸ்தரிடமிருந்து கிடைக்கும் கடனுக்குப்பின் வங்கி கடன் சரக்கு நிதிக்கு முக்கியமானதாகும் வங்கி கடன் கொடுக்கும்போது சரக்கு தேவைக்கு மட்டுமல்லாமல் நடைமுறைக்கு முதலுக்கு தேவையான கடனைத் தரும் சரக்கிற்கும் கடன் விற்பனை மூலம் கடனாளியிடமிருந்து வரவேண்டிய நிதிக்கும் வங்கி கடன் வழங்குகிறது வங்கி அனுமதித்த கடனில் ரொக்கமாகவும் அல்லது முன்கூட்டி செய்யும் செலவினங்களுக்காகவும் கணக்கிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் தயாரிப்பாளரின் குறைந்த கால நிதித் தேவையை பூர்த்தி செய்ய வங்கி அளித்த கடனை வங்கியானது நிறுவனத்தின் பல்வேறு குறுகியகால சொத்துக்கள் அடங்கிய நடைமுறை முதலுக்கு பகுத்து காட்டவேண்டும் மூன்று வகைகளில் இந்த நிதியை தர முடியும் ஒன்று ரொக்க கடன் வரையறை இரண்டாவது நடைமுறை முதல் மற்றும் மூன்றாவது கடன் விற்பனை ரசீது தள்ளுபடி கடன் விற்பனை ரசீதுகளை பற்றி முந்தைய வகுப்புகளில் கூறியிருந்தேன் பெரும்பான்மையான தயாரிப்பாளர்கள் தெரிவு செய்வது CC லிமிட் ஆகும் CC லிமிட்டின் அம்சம் என்னவென்றால் வங்கியும் தயாரிப்பாளரும் பரஸ்பரம் ஒப்புக்கொண்ட தொகையை வங்கி கணக்கில் கடனாக வங்கி அளிக்கும் உதாரணமாக அது 10 லட்சம் ஆக கூட இருக்கலாம் இந்தத் தொகை 10 லட்சத்தை பல்வேறு சொத்துக்களுக்கும் அதில் ஒரு பகுதியை சரக்கிற்கும் பயன்படுத்தலாம் பத்து லட்சத்தில் ஒரு பகுதியை கடன் விற்பனைக்கும் பயன்படுத்தலாம் பத்து லட்சத்தில் ஒரு பகுதியை செலவினங்களை முன்கூட்டி செலுத்தவும் பயன்படுத்தலாம் பத்து லட்சத்தில் ஒரு பகுதியை ரொக்கமாக செலுத்தவும் பயன்படுத்தலாம் இப்போது இந்த பத்து லட்சத்தில் பாதி 5 லட்சத்தை சரக்கிற்கு பயன்படுத்த வங்கி அறிவுறுத்தலாம் 5 லட்சம் அளவிற்கு சரக்கு வாங்கும் போதெல்லாம் இந்த வங்கி கணக்கில் இருந்து பணம் செலுத்த முடியும் 5 லட்சம் அளவிற்கு சரக்கு வாங்கும் போதெல்லாம் இந்த வங்கி கணக்கில் இருந்து பணம் செலுத்த முடியும் இது விநியோகஸ்தர்களுக்கும் பொருந்தும் எனவே CC லிமிட்டில் 50 சரக்குக்கானது பத்து லட்சத்தில் பாதி தொகையை மூலதன விநியோகஸ்தர்களுக்கு சரக்கிற்காக செலுத்த முடியும் இப்போது இந்த இடத்தில் இது ஒரு சாதாரண சூழ்நிலை வங்கிகள் CC லிமிட்டை அனுமதிக்கும்போது இது சாதாரண சூழ்நிலையாகும் ஆனால் கடன் ஓட்டம் குறையும்போது வங்கிகளிடம் உள்ள நிதி குறைகிறது அதனால் வங்கிகள் கடன்களை நடைமுறை முதல் கடன்களை கட்டுப்படுத்துகின்றன இந்த கட்டுப்பாடுகளும் நிதிப் பற்றாக்குறையும் வங்கிகள் தயாரிப்பாளர்களுக்கு கொடுக்கும் நடைமுறை முதலை பாதிக்கின்றன வங்கிகள் வாடிக்கையாளர்களின் வைப்பு நிதிகளை உதாரணமாக 50 கோடியாக இருந்தாலும் அவற்றை மாறிக்கொண்டிருக்கும் ரிசர்வ் வங்கியின் ஒழுங்குமுறைகளை பின்பற்றி பல்வேறு கடன்களில் முதலீடு செய்ய வேண்டும் ரிசர்வ் வங்கியின் பொருளாதார மற்றும் நிதிக்கொள்கை மாற்றத்தின் காரணமாக மாறுகின்ற CRR விகிதத்தால் வங்கிகளின் நிதி குறைந்தாலும் அதிகரித்தாலும் அது CC லிமிட்டை பாதிக்கும் வங்கிகளும் பல்வேறு தயாரிப்பாளர்களின் CC லிமிட்டிற்கு கட்டுப்பாடுகள் விதித்து பல்வேறு கடன்களுக்கும் நடைமுறை முதலுக்கும் இருக்கின்ற நிதியை பங்கீடு செய்கின்றன இதைத்தான் வங்கிகளின் நடைமுறை முதல் கட்டுப்பாடுகள் அல்லது நடைமுறை முதல் பங்கீடு என்று சொல்கின்றோம் நமது உதாரணத்தில் முதலில் அது 10 லட்சம் இப்போது வங்கிகள் உங்களது லிமிட்டை தற்காலிகமாக குறைத்துள்ளோம் என்று கூறுவர் இப்போது 10 லட்சம் அல்ல 8 லட்சம் வரை மட்டுமே எடுத்துக்கொள்ள முடியும் CC லிமிட் என்றால் என்ன அது எப்படி வேலை செய்கிறது என்பதையெல்லாம் பிறகு பார்க்கலாம் ஆனால் வங்கிகள் CC லிமிட் மூலம் நடைமுறை முதல் கடனை எப்படி கட்டுப்படுத்துகின்றன என்பது இதில் தெரிகிறது வங்கிகள் நிதி கட்டுப்பாடுகளினால் CC லிமிட்டை குறைத்து தயாரிப்பாளர்களின் கடன்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கின்றன இதனால் CC லிமிட் 2 இலட்சம் ரூபாய் குறைந்து 8 லட்சமாக இருக்கிறது இவ்வாறு 8 லட்சமாக குறையும்போது அது அனைத்து சொத்துக்களின் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சரக்கிற்கான நிதியும் பாதிக்கும் கடன் விற்பனைக்கான நிதியும் பாதிக்கும் முன்கூட்டி செலுத்தும் செலவினங்களும் பாதிக்கும் அதுபோல ரொக்க நிலையும் பாதிக்கும் இதையே வங்கிகள் தயாரிப்பாளர்கள் மீது விதித்த நடைமுறை முதல் பங்கீடு அல்லது கட்டுப்பாடுகள் என்று கூறலாம் வங்கிகள் இவ்வாறு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கும் சூழ்நிலையில் நிறுவனங்கள் மூலப்பொருட்கள் பாதி நிறைவடைந்த பொருட்கள் முடிந்த பொருட்களுக்கான சரக்கு நிதி தேவையை எவ்வாறு சமாளிக்கின்றன என்பதை பார்ப்போம் கடந்த வகுப்பில் சரக்கு மேலாண்மையில் EOQ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இரண்டு முக்கிய செலவினங்களை வைத்து சரக்கின் உகந்த அளவை கணக்கிட்டோம் ஒன்று சரக்கிற்கு செய்யும் முதலீடான கேரியிங் காஸ்ட் படத்தில் நாம் பார்த்த அளவானது நாம் வாங்க நினைத்த சரக்கின் உகந்த அளவு ஆகும் ஆனால் இப்போது இந்த நிதி கட்டுப்பாடுகளினால் என்ன நடக்கும் அந்த Q அளவானது கீழே இறங்கி விடும் உதாரணத்திற்கு முதலில் நான் பார்த்த Q அளவானது இங்கிருக்கும் ஆனால் இப்போது இந்த Q அளவு இவ்வளவு கீழே இறங்கி விடும் சாதாரண சூழ்நிலையில் Q அளவானது நாம் ஏற்கனவே பார்த்தது போல் இந்த அளவில் இருக்கும் ஆனால் வங்கி கட்டுப்பாடுகளினால் நிதி குறைபாடு ஏற்பட்டு Q அளவானது இவ்வளவு கீழே இறங்கி இந்த தோற்றத்தை மாற்றிவிடும் இப்போது நாம் இந்த மாறிய தோற்றத்தை கவனிப்போம் இந்த Q அளவானது அந்த அளவில் இருந்து இந்த அளவு வரை வங்கிகள் நிதி கட்டுப்பாடுகள் விதித்துள்ளதை குறிக்கும் இப்போது என்ன நடக்கும் அடுத்து இந்த அமைப்பு இரண்டு செலவினங்களால் உருவானது இது கேரியிங் காஸ்ட் குறைந்துவிடும் முன்னர் 5 லட்ச ரூபாயாக முதலீடு செய்ய இருந்தது இப்போது 4 லட்சம் ஆகிறது அதனால் என்ன நடக்கும் நமது கேரியிங் காஸ்ட் அதிகப்படுத்துகிறதென்றால் நமது தேவை Q அளவாகும் ஆனால் அது இப்போது Q ஸ்டார் ஆக மாறுகிறது எனவே உற்பத்தி தொடர்ந்து நடைபெற்றாலும் சரக்கினை குறைந்த அளவிலேயே வாங்கவேண்டும் இதனால் என்ன நடக்கும் அடிக்கடி ஆர்டர் செய்ய வேண்டியிருக்கும் இதனால் நாம் குறைந்த சரக்கையே வைத்திருக்கிறோம் EOQ உகந்த அளவு சரக்கினை அல்ல வங்கிகள் விதித்த கட்டுப்பாடுகளினால் ஏற்பட்ட நிதி குறைபாட்டினால் குறைந்த அளவு சரக்கினை வைத்திருக்கிறோம் இப்போது Q ஸ்டார் அளவு உள்ளது Q அளவு அல்ல இவ்வாறு சரக்கின் அளவு குறைந்தாலும் வழக்கமான முறையில் சரக்கினை உபயோகப்படுத்துகிறோம் இதனால் சரக்கு சீக்கிரமாக தீர்ந்து சரக்கு இல்லாத நிலை ஏற்படலாம் ஏனெனில் EOQ அளவுக்கு கீழே குறைந்த அளவில் ஆர்டர் செய்கிறோம் திரும்பத் திரும்ப ஆர்டர் செய்யும்போது என்ன நடக்கும் குறைந்த அளவு சரக்கு வைத்திருப்பதனால் கேரியிங் காஸ்ட் அதிகமாகும் இதனால் என்ன நடக்கும் EOQ அளவை மாற்ற வேண்டியிருக்கும் Q அளவிலிருந்து Q ஸ்டார் அளவிற்கு வந்த பிறகு அதற்கும் கீழே இருப்பது ரீஆர்டரிங் அளவு ஆகும் அந்த அளவு வரும்போது ஆர்டர் செய்ய வேண்டியது இருக்கும் இந்த அளவு வரும்வரை விடக்கூடாது சரக்கினை வாங்கி நிரப்பும்போது இந்த அளவிற்கு வந்து விடும் சீக்கிரமாக இந்த அளவிற்கு வந்து விடும் உடனே ஆர்டர் செய்ய வேண்டியிருக்கும் எனவே அதிக ஆர்டர்களினால் ஆர்டரிங் காஸ்ட் குறைந்துவிடும் ஏற்கனவே நாம் பார்த்தது என்னவென்றால் இந்த இரண்டு செலவினங்களும் சமன் படும்போது கிடைக்கும் அளவு EOQ அளவாகும் இப்போது இரண்டு செலவினங்களும் சமமாக இல்லை ஒரு செலவினம் குறையும்போது மற்றொரு செலவினம் அதிகரிக்கிறது அதன் தாக்கம் நம்மை பாதிக்கிறது ஆனால் நாம் இந்த சூழ்நிலையை சமாளிக்க வேண்டும் எப்படி சமாளிப்பது வங்கிகள் இவ்வாறு கட்டுப்பாடுகள் விதிக்கும் போது ஏற்படும் சூழ்நிலையை எவ்வாறு சமாளிப்பது என்பதை ஒரு உதாரணத்தின் மூலம் தெரிந்து கொள்வோம் இப்போது அதை பார்ப்போம் உதாரணத்திற்கு ஒரு நிறுவனம் ஐந்து உருப்படிகளை வாங்குகிறது என்று எடுத்துக்கொள்வோம் இங்கு உருப்படிகளின் எண்ணை குறிப்பிட்டுள்ளோம் நாம் வருடாந்திர தேவையைப் பற்றி பேசுகிறோம் இது நம் வருடாந்திர தேவை இவை உருப்படி எண் வருடாந்திர தேவை ஒரு அலகிற்கான செலவு ஆகும் இது ஒரு அலகிற்கான ரூபாய் செலவு ஆகும் நம்மிடம் உருப்படிகள் ABCDE உள்ளன இதன் வருடாந்திர தேவை A 1500 அலகுகள் ஆகும் இது B 2250 அலகுகள் ஆகும் இது C 6000 அலகுகள் ஆகும் இது D 30000 அலகுகள் ஆகும் இது E 45000 அலகுகள் ஆகும் இப்போது மூலப்பொருட்களின் ஒரு அலகிற்கான செலவு எவ்வளவு என்று பார்ப்போம் உதாரணத்திற்கு 7 ரூபாய் 50 பைசா இதற்கு 25 ரூபாய் இதற்கு 12 ரூபாய் 50 பைசா இதற்கு 15 ரூபாய் இதற்கு ஐந்து ரூபாய் இதுதான் நம்மிடம் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு அலகிற்கான செலவு ஆகும் ஆர்டரிங் காஸ்ட் வருடத்திற்கு 20 சதவீதம் ஆகும் சாதாரண சூழ்நிலையில் நமக்கு எந்தவிதமான பாதிப்பும் இல்லை இப்போது வங்கி கட்டுப்பாடுகள் விதிக்கின்றது 2000 ரூபாய் அளவிற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கின்றது எவ்வளவு முதல் இருந்தாலும் எவ்வளவு CC லிமிட் அனுமதித்திருந்தாலும் இந்த கட்டுப்பாடுகள் பொருந்தும் வங்கி 2000 ரூபாய் அளவிற்கு குறைத்துள்ளது எனவே முதலில் வாங்கிய அளவைவிட இப்போது சரக்கிற்கு 2000 ரூபாய் குறைவாகவே கடன் வாங்க முடியும் இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிப்பது இது ஒரு சிறிய சூழ்நிலை திரும்ப EOQ அளவை கண்டுபிடிக்க வேண்டும் எகனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியை கணக்கிட வேண்டும் வங்கி கட்டுப்பாடுகளினால் EOQ அளவை சரி செய்து EOQ அளவை திருத்தி Q ஸ்டார் அளவை கணக்கிட வேண்டும்

இப்போது இதை எப்படி கணக்கிடுவது என்பதை பார்போம் முதலில் இருக்கின்ற சூழ்நிலையில் இருக்கின்ற தகவலை கொண்டு EOQ அளவை கணக்கிடுவோம் QA அளவைக் கண்டுபிடிப்போம் கட்டுப்பாடுகள் இல்லாத இந்த நிலையில் QA அளவு என்ன என்பதை தெரிந்து கொள்வோம்

வருடாந்திர தேவை 1500ஐ இரண்டாலும் 25 ரூபாய் ஆர்டரிங் காஸ்ட்டையும் ஆகும்

இந்த 224 அலகுகள் வங்கி கட்டுப்படுத்தாத நிலையில் நாம் கண்டுபிடித்த EOQ அல்லது QA அளவாகும் சராசரி சரக்கு அளவை எப்படி கண்டுபிடிப்பது இதை கணக்கிடும்போது இதை இரண்டாக பிரிக்கும் போது சராசரி சரக்கு அளவு இப்படி செல்லும்

இந்த அளவு சரக்குகளில் நாம் முதலீடு செய்து வைத்துள்ளோம் சராசரி சரக்கு 2242 112 அலகுகள் ஆகும் முன்னதாக மொத்த தேவை 224 என்று குறிப்பிட்டிருந்தோம் மொத்த தேவை 224 வருடாந்திர தேவை 1500 ஆகும் Q அளவானது EOQ அளவு 224 ஆகும் வருடத்திற்கு எத்தனை ஆர்டர்கள் வரும் அதே அளவான 6 70 ஆர்டர்கள் ஆகும் எனவே வருடத்திற்கு 6 70 ஆர்டர்கள் செய்கிறோம் நமது ஆர்டரிங் காஸ்ட் 20 மற்றும் சராசரி சரக்கு 112 அலகுகள் ஆகும் இது அசலான நிகழ்வாகும் நிறுவனமானது 5 உருப்படிகளுக்கும் EOQ அளவையும் ஆர்டர்களின் எண்ணிக்கையையும் கண்டுபிடிக்க வேண்டும் வங்கி கட்டுப்பாடு இல்லாத நிலையில் இந்த ஐந்து உருப்படிகளுக்கான EOQ அளவை கண்டுபிடிக்க வேண்டும்

இது உருப்படிகளின் குறியீடு இது ஒரு அலகிற்கான செலவு இது ஆர்டரின் அளவு வருடத்திற்கான ஆர்டரின் எண்ணிக்கையை எடுக்க வேண்டும் சராசரி சரக்கின் அளவையும் சரக்கிற்கான மூலதனத்தையும் கணக்கிட வேண்டும் அனைத்து உருப்படிகளையும் A BCDE எடுத்துக்கொள்வோம் ஒரு அலகிற்கான செலவு 7 ரூபாய் 50 பைசா 25 ரூபாய் 12 ரூபாய் 50 பைசா 15 ரூபாய் ஐந்து ரூபாய் ஆகும் ஆர்டர் செலவை எப்படி கணக்கிடுவது என்பதை பார்த்தோம் Aக்கு 224 Bக்கு 150 Cக்கு 346 Dக்கு 707 Eக்கு 1500 அலகுகள் ஆகும் அலகுகளின் எண்ணிக்கை 6 70 அது இங்கே 15 ஆர்டரின் எண்ணிக்கை 15 அதன்பிறகு அது 17 இங்கே ஒரு அலகிற்கான செலவு உள்ளது அதை பெருக்க வேண்டும் 112ஐ இதனால் பெருக்க வேண்டும் இது 112 அலகுகளுக்கான மொத்த முதலீடாகும் ஒரு அலகிற்கான செலவு 7 எனவே Aக்கு 840 ரூபாய் Bக்கு 1875 Cக்கு 173 X 12 5 2162 Dக்கு 354 X 15 ஆகும் எனவே இது Dக்கு 5310 Eக்கு 3750 ஆகும் இவை அனைத்தையும் கூட்டினால் மொத்தம் முதலீடு 13927 ரூபாய் கிடைக்கும் இதுவே வங்கி கட்டுப்பாடுகளுக்கு பின் 5 உருப்படிகளுக்கும் கணக்கிடப்பட்ட முதலீடாகும் இப்போது வருடத்திற்கு எத்தனை ஆர்டர்கள் செய்வது என்பதை பார்ப்போம் இதை கூட்டினால் இது 7 இது4 இது 11 இது 18 முதல் 20 எனவே இது 21 எனவே இது 1 எனவே ஆர்டர்களின் எண்ணிக்கை 111 47 ஆகும் இதுவே சரக்கில் செய்த முதலீடாகும் எனது வங்கி அளித்த கடனை CC லிமிட் மூலம் உபயோகப்படுத்துகிறோம் எனவே மொத்த லிமிட் 13927 சரக்கில் முதலீடு செய்யப்படுகிறது இந்த மொத்த 13927 பணமும் நமக்கு வராது அதில் வங்கி கட்டுப்பாடுகளினால் 2000 ரூபாய் குறைவாக கிடைக்கும் எனவே நமக்கு இருப்பது 11937 மட்டுமே எனவே முன்பிருந்த 13937 பதிலாக இந்த 11937ஐ கொண்டு சமாளிக்க வேண்டும் எனவே தயாரிப்பு செயல்முறைகள் சுமூகமாக தொடர வேண்டும் தேவையான சரக்கு நிறுவனத்தில் இருக்க வேண்டும் மொத்தத்தில் செயல்முறைகள் எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது சமாளிக்கவும் வேண்டும் மூலப்பொருட்களும் இருக்க வேண்டும் நிதி 2000 ரூபாய் அளவிற்கு கீழே இறங்கி இருக்கும் இங்கே 2000 என்று எடுத்துக்கொண்டோம் ஆனால் உண்மையில் அது சில கோடிகளாக இருக்கலாம் எனவே வங்கி அளிக்கும் 100 கோடியில் வங்கி கட்டுப்பாடுகளால் 70 கோடியாக குறையும்போது நாம் EOQ அளவை 100 கோடியில் இருந்து 70 கோடியாக திருத்த வேண்டும் இது எவ்வளவு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் நமது உதாரணத்தில் இருக்கின்ற முதலீடு 11937 ஆகும் இந்த 11937ஐ கொண்டு தயாரிப்பு செயல்முறைகளையும் சரக்கின் அளவையும் சரியாக வைத்து எப்படி சுமுகமாக கொண்டு செல்வது என்பதை அடுத்த வகுப்பில் பார்ப்போம்